கம்ப்யூட்டர் நியூமெரிக்கல் கன்ட்ரோல் ஆப் மெஷின் டூல்ஸ் அண்ட் ப்ரோஸ்ஸஸ்ஸஸ் இன் ஓபன் ஆன்லைன் பாடத்தின் இந்த 5வது விரிவுரைக்கு வரவேற்கிறோம் முதல் 4 விரிவுரைப் மெட்ரியலில் உள்ள மல்டிபிள் சாய்ஸ் கேள்விகள் மற்றும் நியூமெரிக்கல் ப்ரோப்லேம்ஸ் பற்றி நாம் விவாதங்கள் நடத்துவோம் பார்ப்போம் நாம் இதை எடுத்துக்கொள்வோம் ஒரு X ஆக்ஸிஸ் இல் ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட் ஓப்பன் லூப் CNC டேபிள் ஆனது பல்ஸ் ஜெனரேட்டர் ஸ்டெப்பர் மோட்டார் கியர்பாக்ஸ் லீட் ஸ்க்ரூ போன்றவற்றைக் கொண்டுள்ளது கியர்பாக்ஸ் ½ இலிருந்து ¼ க்கு மாற்றப்பட்டது மற்றும் பல்ஸ் ஜெனரேட்டர் பல்ஸ் விகிதம் இரட்டிப்பாகும் எனவே 2 மாற்றங்கள் உள்ளன கியர்பாக்ஸ் ½ இலிருந்து ¼ க்கு மாற்றப்பட்டது மற்றும் பல்ஸ் ஜெனரேட்டர் வீதம் இரட்டிப்பாகும் இதன் விளைவாக X ஆக்ஸிஸ் இன் பேஸிக் லென்த் யூனிட் இரட்டிப்பாகும் X ஆக்ஸிஸ் இன் வேகம் இரட்டிப்பாகும் எக்ஸ் ஆக்ஸிஸ் இன் வேகம் பாதியாக மாறும் மற்றவற்றில் எதுவுமில்லை எனவே கியர்பாக்ஸ் ½ இலிருந்து ¼ ஆக குறைகிறது மற்றும் பல்ஸ் ஜெனரேட்டர் பல்ஸ் விகிதம் இரட்டிப்பாகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பார்ப்போம் முதலாவதாக பல்ஸ் ஜெனரேட்டரின் ஒரு பல்ஸ் க்கு டேபிள் இல் உள்ள தூரமான பேஸிக் லென்த் யூனிட் பல்ஸ் ஜெனரேட்டர் பிரிக்குயின்சி ஆல் பாதிக்கப்படாது ஏன் என்றால் பல்ஸ் ஜெனரேட்டர் பிரிக்குயின்சி வேகமாகவோ அல்லது மெதுவாகவோ இருக்கும் போதெல்லாம் ஒரு பல்ஸ்க்கு டேபிள் ஆல் நகர்த்தப்பட்ட தூரம் எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்கும் இந்த விஷயத்தை மனதில் கொண்டு லீட் ஸ்க்ரூவின் ஒரு சுழற்சிக்கு டேபிள் மோஷன் ஸ்க்ரூவின் லீட்ற்கு சமமாக இருக்கும் என்று சொல்லலாம் இது L ற்கு சமமாக இருக்கும் எனவே 2 வது வழக்கில் 200 பல்ஸ்களுக்கு 1 மோட்டார் ஷாஃப்ட்டின் சுழற்சி ஆனது கியர்பாக்ஸ் இருப்பதால் லீட் ஸ்க்ரூவின் ¼ சுழற்சி உயர வழிவகுக்கிறது இது டேபிள் இன் L 4 மில்லிமீட்டர் இயக்கத்திற்கு வழிவகுக்கிறது எனவே 200 பல்ஸ்களுக்கு 2 வது வழக்கு மோவ்மென்ட் ஆனது L 4 எனவே 2 வது வழக்கில் பேஸிக் லென்த் யூனிட் L 800 ஆனது யூனிட்டரி முறையில் இருக்கும் 200 பல்ஸ்கள் L 4 எனவே 1 பல்ஸ் L 800 1 வது வழக்கில் மோட்டார் ஷாஃப்ட்டின் 1 சுழற்சிக்கு கியர்பாக்ஸ் வேறுபட்டது நம்மிடம் லீட் ஸ்க்ரூவின் பாதி சுழற்சி உள்ளது எனவே 200 பல்ஸ்களுக்கு டேபிள் மோவ்மென்ட் L2 ஆக இருக்கும் எனவே 1ல் உள்ள பேஸிக் லென்த் யூனிட் L 400 ஏன் 200 பல்ஸ் வகைகள் L 2 ஐக் கொடுக்கின்றன எனவே ஒரு பல்ஸ் L 400 ஐக் கொடுக்கிறது வெளிப்படையாக பேஸிக் லென்த் யூனிட் ஆனது 1 வது வழக்கைப் பொறுத்து 2 வது வழக்கில் பாதியாக குறைக்கப்பட்டது L 400 இலிருந்து L 800 ஆக மாறுகிறது இது விருப்பங்களில் ஒன்றா முந்தைய ஸ்லைடில் உள்ளதை விரைவாகப் பார்ப்போம் பேஸிக் லென்த் யூனிட் பாதியாகிறது எனவே இதுவரை சரியான விடையை நாம் கண்டறியவில்லை பேஸிக் லென்த் யூனிட் இரட்டிப்பாக்கப்பட்டது கண்டிப்பாக தவறு முதல் 1 தவறு 2 வது வழக்கில் மீண்டும் வருவோம் வேகத்தைக் கண்டுபிடிப்போம் பிரிக்குயின்சி 2F டிவைடெட் பை 200 ஆனது ஸ்டெப்பர் மோட்டார் ஷாஃப்ட்டின் சுழற்சிகளின் எண்ணிக்கையைக் கொடுக்கிறது ¼ கியர்பாக்ஸ் விகிதத்தால் பெருக்கினால் நமக்கு லீட் ஸ்க்ரூ சுழற்சியை அளிக்கிறது L ஆல் பெருக்கினால் டேபிள் மோவ்மென்ட் கிடைக்கும் எனவே நம்மிடம் உள்ள அனைத்து டெர்ம்ஸ்களையும் சேகரித்தல் FL 400 ஐ கொடுக்கிறது நல்லது 1 வது வழக்கில் அது F 200 ஆக இருக்கும் இது மோட்டார் சுழற்சியைக் கொடுக்கும் ½ ஆல் பெருக்கினால் நமக்கு லீட் ஸ்க்ரூ சுழற்சியை அளிக்கிறது L ஆல் பெருக்கினால் நமக்கு FL 400 ஐ தருகிறது எனவே அடிப்படையில் வேகம் அப்படியே உள்ளது எனவே நாம் செல்லலாம் மீண்டும் சரியான பதிலைக் கண்டுபிடிப்போம் X ஆக்ஸிஸ் பேஸிக் லென்த் யூனிட் இரட்டிப்பாகும் இல்லை X ஆக்ஸிஸ் வேகம் இரட்டிப்பாகும் இல்லை x ஆக்ஸிஸ் வேகம் பாதியாக மாறும் நிச்சயமாக இல்லை எனவே சரியான பதில் மற்றவை எதுவும் இல்லை மிகவும் வலிமையானதாகத் தோன்றும் இந்தப் ப்ரோப்லேம் ஐ எடுத்துக்கொள்வோம் பாயிண்ட் டு பாயிண்ட் ஓபன் லூப் CNC ட்ரில்லிங் இயந்திரத்தில் ஒரு ஸ்டெப்பர் மோட்டார் ஆனது டேபிளை X திசையில் இயக்குகிறது மற்றும் ஸ்டெப்பர் மோட்டார் ஷாஃப்ட் விகிதம் உடன் கியர்பாக்ஸுடன் இணைக்கப்பட்டுள்ளது ரேஷியோ ஆனது அவுட்புட் RPM பை இன்புட் RPM என வரையறுக்கப்படுகிறது விகிதம் ¼ இது பிட்ச் 4 மில்லிமீட்டர்கள் லீட் ஸ்க்ரூவுடன் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் தொடக்கங்களின் எண்ணிக்கை 2 க்கு சமமாக இருக்கிறது எனவே நாம் முன்பு விவாதித்தபடி ஒரு லீட் ஸ்க்ரூ 4 க்கு சமமான பிட்ச் மற்றும் 2 க்கு சமமான தொடக்கங்களின் எண்ணிக்கையைக் கொண்டிருந்தால் அது மோவ்மென்ட் ஆகும் லீட் ஸ்க்ரூவின் ஒரு சுழற்சிக்கு நட்டு செயல்படுத்தும் மோவ்மென்ட் 4 இண்டு 2 ஓகே N × P ஆனது L க்கு சமமாக 8 மில்லிமீட்டர்க்கு சமமாக இருக்கும் ஸ்டெப்பர் மோட்டார் 200 சம ஸ்டெப்களில் 1 சுழற்சியை உள்ளடக்கியது மற்றும் ஒரு பல்ஸ்க்கு ஒரு ஸ்டெப் ஐ செயல்படுத்துகிறது மோட்டார் டிரைவர் ஆனது பல்ஸ் ஜெனரேட்டர் பிரிக்குயின்சி ஐ ஒரு நிமிடத்திற்கு 100 பல்ஸ்களை பெறுகிறது AND கேட்டிலிருந்து வரும் பல்ஸ்களின் அவுட்புட் மோட்டார் டிரைவருக்கும் பொசிஷன் டவுன் கவுண்டருக்கும் செல்கிறது இந்த உள்வரும் பல்ஸ்களானது பொசிஷன் கவுண்டருக்குள் வருவதால் பொசிஷன் டவுன் கவுண்டரின் உள்ளடக்கத்தை எந்த வகையில் குறைக்கிறது 1 பல்ஸ்க்கு பொசிஷன் டவுன் கவுண்டர் உள்ளடக்கம் 1 எனக் குறைகிறது X ஆக்ஸிஸ் டேபிள் இன் பேஸிக் லென்த் யூனிட் மற்றும் வேலோஸிட்டி என்ன என்பது கேள்விகள் 2வது பைனரியில் எந்த எண்ணை MCU அதாவது மெஷின் கண்ட்ரோல் யூனிட் மேலே உள்ள ப்ரோக்ராம்மின் லைன் நம்பர் 2ஐ செயல்படுத்துவதற்கான பொசிஷன் டவுன் கவுண்டரில் வைக்கும் எனவே 3 கேள்விகள் உள்ளன முதலில் சிஸ்டம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பார்ப்போம் நாம் சில நம்பர்ரைப் போடுகிறோம் என்றால் முதலில் மெஷின் கண்ட்ரோல் யூனிட் சில நம்பர் ஐ வைக்கும் திறன் கொண்டது என்பதை ஏற்றுக்கொள்வோம் அதை ஒரு குறிப்பிட்ட நம்பர்க்கு விரும்பியபடி அமைக்கவும் எனவே அந்த நம்பர் 2வது லைன்க்கு என்னவாக இருக்க வேண்டும் என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும் ஆனால் எல்லாவற்றிலும் 1வது பேஸிக் லென்த் யூனிட் ஐக் கண்டுபிடிப்போம் மற்றும் X ஆக்ஸிஸ் இல் டேபிள் இன் வேலோஸிட்டி ஐக் கண்டுபிடிப்போம் முதலில் பேஸிக் லென்த் யூனிட் என்ன நம்மிடம் 200 மோட்டார் ஸ்டெப்கள் உள்ளன பார்க்கலாம் நாம் செய்து முடித்துவிட்டோம் என்று என்று நினைக்கிறேன் ஆம் பதில் வந்துவிட்டது பதில் பேஸிக் லென்த் யூனிட் ஆனது 8 மில்லிமீட்டருக்கு சமம் அதாவது லீட் ஆப் லீட் ஸ்க்ரூ ஐ 800 பல்ஸ்களால் வகுத்தால் லீட் ஸ்க்ரூ ஒரு சுழற்சிக்கு பல்ஸ் ஜெனரேட்டரின் 800 பல்ஸ் தேவை என இருக்க வேண்டும் ஏன் ஏனென்றால் லீட் ஸ்க்ரூவின் ஒரு சுழற்சியானது மோட்டாரின் 4 சுழற்சிகளிலிருந்து பெறப்படுகிறது ஏனெனில் கியர்பாக்ஸ் விகிதம் ¼ ஆகும் எனவே ஸ்டெப்பர் மோட்டாரின் 4 சுழற்சிகள் லீட் ஸ்க்ரூவின் 1 சுழற்சியை உருவாக்குகிறது இதன் விளைவாக 8 மில்லிமீட்டர் டேபிள் மோவ்மென்ட் மற்றும் 4 ஸ்டெப்பர் மோட்டாரின் சுழற்சிக்கு 200 × 4 800 பல்ஸ்கள் தேவைப்படும் எனவே 800 பல்ஸ்களுக்கு 8 மில்லிமீட்டர் மோவ்மென்ட் தேவைப்படும் எனவே பேஸிக் லென்த் யூனிட் 800 ஆல் வகுக்கப்பட வேண்டும் இது 0 01 மில்லிமீட்டர்கள் 10 மைக்ரான்களுக்கு சமம் எனவே பேஸிக் லென்த் யூனிட் 10 மைக்ரான்களுக்கு சமம் வேலோஸிட்டி என்ன நீங்கள் பேஸிக் லென்த் யூனிட் பெற்றவுடன் வேலோஸிட்டி ஐக் கணக்கிடுவது எளிது இது பேஸிக் லென்த் யூனிட் × பல்ஸ் பெர் மினிட்க்கு சமமாக இருக்கும் எனவே நிமிடத்திற்கு இந்த பல பல்ஸ்கள் இந்த பல பேஸிக் லென்த் யூனிட்களை ஒரு நிமிடத்திற்கு உருவாக்கும் மற்றும் ஒன்றாக இது 0 01 × 100 பல்ஸ் பெர் மினிட் ஆக இருக்கும் அதாவது நிமிடத்திற்கு மில்லிமீட்டர்கள் சரி எனவே இது மில்லிமீட்டர்கள் பெர் பல்ஸ் மற்றும் இது பல்ஸ் பெர் மினிட் எனவே இது மில்லிமீட்டர்கள் பெர் மினிட் ஆகிறது அதாவது நிமிடத்திற்கு 1 மில்லிமீட்டர் ஆனால் நாம் ஏன் இவ்வளவு மெதுவாக நகர்கிறோம் இது ஒரு மைக்ரோ சிஸ்டம் சாதனமாக இருக்க வேண்டும் எனவே இது நிமிடத்திற்கு 1 மில்லிமீட்டர் நகரும் இது இதன் வேலோஸிட்டி இந்த வேலோஸிட்டி உடன் இது நகரும் பைனரி இன்சைட் டவுன் கவுண்டரில் வைக்கப்பட வேண்டிய நம்பர் என்னவாக இருக்க வேண்டும் இதற்காக விரைவாக திரும்பிச் சென்று அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பார்ப்போம் இந்த ஒன் பொசிஷன் டவுன் கவுண்டரில் ஒரு நம்பரை ஏற்றியவுடன் AND கேட்டில் இருந்து இந்த உள்வரும் பல்ஸ்களால் 0 ஆகக் கணக்கிடப்படும் வரை அது 0 ஆக மாறாத வரை அது OR கேட்டில் அவுட்புட் ஆக 0 ஐ அனுப்பாது இந்த பல்ஸ் வகைகள் உள்ளே வருவதையும் பொசிஷன் டவுன் கவுண்டருக்குள் நுழைவதையும் ஒருபோதும் தடுக்க முடியாது மேலும் இந்த பல்ஸ்களும் தற்செயலாக ஸ்டெப்பர் மோட்டாருக்கு அனுப்பப்படுகின்றன எனவே ஸ்டெப்பர் மோட்டாருக்கு தேவையான எண்ணிக்கையிலான பல்ஸ்களை அனுப்பிய பிறகு அது நிறுத்தப்பட வேண்டும் அதாவது பைனரியில் கணக்கிடப்பட்ட பல பல்ஸ்களை இங்கே வைக்க வேண்டும் இதனால் அவை பாகுபாடு காட்டப்படுகின்றன அதன் விளைவாக மேலும் பல்ஸ்கள் நிறுத்தப்படும் எனவே கட்டளையில் 2வது லைன்யைச் செயல்படுத்த X ஆக்ஸிஸ் நகர்த்தப்பட வேண்டிய பல்ஸ்களின் எண்ணிக்கை அல்லது பேஸிக் லென்த் யூனிட்களின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்க வேண்டும் என்பதைக் கண்டுபிடிப்போம் எனவே முன்பு லைன் நம்பர் 1 இல் நாம் X ஆனது 20 க்கு சமமாக இருந்தோம் இப்போது X ஆனது 25 க்கு சமமாக இருக்கிறோம் எனவே இயற்கையாகவே நாம் 5 மில்லிமீட்டர் மோவ்மென்ட் ஐ இயக்குகிறோம் அது எத்தனை பேஸிக் லென்த் ஆக இருக்க வேண்டும் இது 5 ஐ 0 01 ஆல் வகுக்க கிடைக்கும் 500 க்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே 500 ஐ பைனரியில் பொசிஷன் டவுன் கவுண்டரில் வைத்தால் அந்த பல பல்ஸ்களுக்குப் பிறகு மேலும் பல்ஸ்கள் மோட்டாரை அடையாமல் எண்ணிக்கையின் முடிவில் நிறுத்தப்படும் க்ளோஸ்டு லூப் கண்ட்ரோல் இன்னும் பாயிண்ட் டு பாயிண்ட் க்ளோஸ்டு லூப் கன்ட்ரோலில் இதே போன்ற ஐப் பார்ப்போம் எனவே இது எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பார்ப்போம் இங்கேயும் அதே ப்ரோப்லேம் இருக்கட்டும் அதைத் தீர்க்க முயற்சிப்போம் என்ன ப்ரோப்லேம் அதே கட்டளையை இயக்க PDC க்குள் வைக்கப்பட வேண்டிய பேஸிக் லென்த் யூனிட் வேலோஸிட்டி மற்றும் நம்பர் ஆகியவற்றைக் கண்டறியவும் முதலாவதாக இது எவ்வாறு செயல்படுகிறது மற்றும் முந்தையதை விட இது எந்த வகையில் வேறுபட்டது என்பதைப் பார்ப்போம் இங்கே பொசிஷன் டவுன் கவுண்டரின் டவுன் கவுண்டிங் என்கோடரால் ஓகே செய்யப்படுகிறது என்கோடர் பல்ஸ்கள் வருகின்றன இந்த பல்ஸ்கள் பொசிஷன் டவுன் கவுண்டருக்குள் நுழைந்து அதை 0 ஆக்குகின்றன அது 0 ஆனதும் டிசி மோட்டாரின் அடுத்த மோவ்மென்ட் சாத்தியமாகாது எனவே 5 மில்லிமீட்டர் மோவ்மென்ட்களுக்கு ஏற்ப பல்ஸ்களின் எண்ணிக்கையை அனுப்பும் பேஸிக் லென்த் யூனிட்களின் எண்ணிக்கையை இந்த வழியில் திட்டமிடுவோம் அதன் பிறகு இது 0 ஆகக் கணக்கிடப்படும் எனவே எல்லாவற்றிலும் 1 வது பேஸிக் லென்த் யூனிட் எவ்வளவு என்பதைக் கண்டுபிடிப்போம் இங்கே லீட் ஸ்க்ரூ பிட்ச் 4 மில்லிமீட்டர்கள் மற்றும் இது சிங்கிள் ஸ்டார்ட் ஓகே முந்தைய அமைப்பிலிருந்து சற்று வித்தியாசமானது எனவே லீட் ஸ்க்ரூவின் ஒரு சுழற்சியின் காரணமாக 4 மில்லிமீட்டர் இயக்கம் மேற்கொள்ளப்படுகிறது அதே நேரத்தில் லைட் எமிட்டிங் சாதனத்திற்கும் போட்டோரிசெப்டர்க்கும் இடையில் 200 துளைகள் கடந்து செல்கின்றன எனவே 4 மில்லிமீட்டர் இயக்கத்திற்கு ஒத்த 200 துளைகள் 1 துளைக்கு 4 மில்லிமீட்டர் ஆனது 200 ஆல் வகுக்கப்படும் அது எவ்வளவு சரி என்று பார்ப்போம் 200 ஆல் வகுக்கப்பட்ட 4 மில்லிமீட்டர் ஆனது 0 02 க்கு சமம் இது 20 மைக்ரான்களைத் தவிர வேறில்லை எனவே இந்த முறை பேஸிக் லென்த் யூனிட் ஆனது 20 மைக்ரான் வேலோஸிட்டி என்ன வேலோஸிட்டி பற்றி கொடுக்கப்பட்ட தகவல் என்ன விரைவாகப் பார்ப்போம் DC மோட்டார் 100 rpm இல் சுழல்கிறது சில வழிகளில் இந்த மோட்டாரை 100 rpm இல் சுழற்றச் செய்தோம் அதற்கேற்ப நாம் ஒரு திட்டவட்டமான வேலோஸிட்டி ஐ உருவாக்குகிறோம் அதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் அதை எப்படி செய்வது எனவே 100 rpm இல் சுழலும் DC மோட்டார் இந்த கியர்பாக்ஸ் மூலம் உருமாற்றம் பெறும் இது ¼ எனவே இதை 25 rpm இல் சுழற்ற வேண்டும் மேலும் 25 rpm இல் சுழலும் பிட்ச் ஆல் பெருக்கினால் 100 ஆகப் பதிலைப் பெறுவோம் பார்ப்போம் ஆம் 100 rpm ஐ ¼ ஆல் பெருக்கினால் இது கியர் விகிதம் 4 லீட் ஆல் பெருக்கப்படுகிறது அது எவ்வளவு அது ஒரு நிமிடத்திற்கு 1 மில்லிமீட்டருக்கு சமம் ஏன் அப்படி ஒரு கணம் 4 மில்லிமீட்டர் மோவ்மென்ட் 100 rpm எனவே நிமிடத்திற்கு 100 மில்லிமீட்டர் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் தயவுசெய்து இதை சரிசெய்யவும் இது நிமிடத்திற்கு 100 மில்லிமீட்டராக இருக்க வேண்டும் இப்போது ஓ மன்னிக்கவும் மன்னிக்கவும் இது வேலோஸிட்டி 100 rpm ஆக இருப்பதைப் பார்ப்போம் எனவே ஒவ்வொரு சுழற்சியிலும் 100 rpm ஐ 25 rpm ஆக மாற்றுகிறது மற்றும் 25 rpm ஐ 4 ஆல் பெருக்கினால் 100 மில்லிமீட்டர்கள் பெர் மினிட் கிடைக்கும் சரி எனவே நம்மிடம் நிமிடத்திற்கு 100 மில்லிமீட்டர்கள் உள்ளன தயவுசெய்து அதைக் குறித்துக் கொள்ளவும் இறுதி விரிவுரையில் அதைச் சரிசெய்வேன் பொசிஷன் டவுன் கவுண்டருக்குள் வைக்க வேண்டிய பைனரியில் உள்ள நம்பர் 5 மில்லிமீட்டர் மோவ்மென்ட் உணரப்பட வேண்டிய 1 பேஸிக் லென்த் யூனிட் ஆனது 0 02 ஆகும் எனவே 250 ஆனது பொசிஷன் டவுன் கவுண்டருக்குள் இருக்க வேண்டும் 250 பல்ஸ்களை நகர்த்திய பிறகு இந்த பொசிஷன் டவுன் கவுண்டரைப் பார்ப்போம் அதன் பிறகு இது நின்றுவிடும் ஏனெனில் எண்ணிக்கையின் முடிவு 0 ஐ அனுப்பும் எனவே மோட்டார் மேலும் மோவ்மென்ட் இல்லாமல் நிறுத்தப்படும் எனவே இது பைனரியில் 250 என்பதை பொசிஷன் டவுன் கவுண்டருக்குள் வைக்க வேண்டும் இன்னும் பல ப்ரோப்லேம்களுக்கு நேரம் இருக்கிறது என்று நினைக்கிறேன் இதை எடுத்துக்கொள்வோம் புதுமையான வடிவமைப்பிற்கான டெக்னோ ஃபெஸ்டில் ஒரு மாணவர் தான் உருவாக்கிய சர்பேஸ் ரப்னஸ் டெஸ்டர் ஐ செயல் விளக்கமளிக்கிறார் எனவே இது மாணவர் உருவாக்கிய சர்பேஸ் ரப்னஸ் டெஸ்டர் இது எப்படி வேலை செய்கிறது இது 1 மில்லிமீட்டர் நட் ஐக் கொண்டுள்ளது மற்றும் இது ஸ்டைலஸ் உடன் இணைக்கப்பட்டுள்ளது இது கரடுமுரடான சர்பேஸ் இல் தோராயமான மதிப்புகளைப் பதிவுசெய்கிறது இது இடது பக்கத்தில் காட்டப்பட்டுள்ளது மற்றும் இந்த நட் ஆனது ஒரு லீட் ஸ்க்ரூ மூலம் நகர்த்தப்படுகிறது ஒரு ஸ்டெப்பர் மோட்டார் மூலம் அரை விகிதம் கொண்ட கியர் பாக்ஸ் மற்றும் பல்ஸ்களின் பிரிக்குயின்சி f இன் மூலம் இது இயக்கப்படுகிறது இந்த வேலையைச் செய்ய அவை ஸ்டெப்பர் மோட்டாருக்கு அனுப்பப்படுகின்றன எனவே சர்பேஸ் ரப்னஸ் டெஸ்டர் பொதுவாக இந்த வழியில் செயல்படுகிறது ஸ்டைலஸ் முன்னோக்கி நகர்ந்து மீண்டும் அதன் தொடக்க நிலைக்கு வரும் இடையில் அது ஏற்ற தாழ்வு முகடு மற்றும் பிளவுகளின் சில மதிப்புகளை பதிவு செய்யும் இதனால் இந்த டேட்டா ஆனது சர்பேஸ் ரப்னஸ் ஐக் கண்டுபிடிக்க செயலாக்கப்படும் எனவே மாணவர் இதை நாம் அறிந்த சாதனங்கள் மூலம் கண்டுபிடித்துள்ளார் எனவே இதைப் பார்ப்போம் ஸ்டைலஸ் ஆனது 4 மில்லிமீட்டர் தூரத்திற்கு V வேலோஸிட்டி உடன் நகர்த்தப்படுகிறது எனவே ஸ்டைலஸ் மோவ்மென்ட் ஆனது 4 மில்லிமீட்டர்கள் ஆகும் மேலும் இது ஸ்டெப்பர் மோட்டரின் ஒவ்வொரு ஸ்டெப்க்கும் N எண்ணிக்கையிலான ப்ரொபைல் டேட்டா வை ஸ்டெப்பர் மோட்டாரின் ஒரு ஸ்டெப்புக்கு 1 ப்ரொபைல் டேட்டா என்ற அளவில் சேகரிக்கிறது ஸ்டெப்பர் மோட்டார் ஒவ்வொரு பல்ஸ் க்கும் 1 ஸ்டெப் நகர்கிறது மற்றும் 200 ஸ்டெப்களில் 1 சுழற்சியை முடிக்கிறது பல்ஸ்களின் பிரிக்குயின்சி f ஆனது 20 ஹெர்ட்ஸுக்கு சமம் லீட் ஸ்க்ரூ பிட்ச் ஆனது 1 மில்லிமீட்டர் எனவே கேள்விகள் என்னவென்றால் N மற்றும் V இன் மதிப்பைக் கண்டறிய வேண்டும் N என்பது 4 மில்லிமீட்டர் மோவ்மென்ட்ற்கு எடுக்கக்கூடிய அளவீடுகளின் எண்ணிக்கை மற்றும் V என்பது ஸ்டைலஸ் இன் வேலோஸிட்டி மற்றும் இரண்டு அளவீடுகளுக்கு இடையே ஸ்டைலஸ் ஆனது கடக்கும் தூரம் என்ன என்றால் இது நமது பேஸிக் லென்த் யூனிட்க்கு ஒத்திருக்கிறது எனவே இதை முயற்சி செய்வது எளிதாக இருக்கும் 1வது பேஸிக் லென்த் யூனிட் எவ்வளவு இருக்க வேண்டும் எனவே ஸ்டெப்பர் மோட்டார் சுழற்சிகள் 200 ஸ்டெப்கள் சுழலும் கியர்பாக்ஸ் விகிதமானது லீட் ஸ்க்ரூவை அரை சுழற்சியில் பாதியாக சுழற்றுவதால் அரை சுழற்சியானது 0 5 மில்லிமீட்டர் மோவ்மென்ட் ஆக இருக்கும் எனவே 200 ஸ்டெப்கள் 0 5 மில்லிமீட்டர் மோவ்மென்ட் ஐக் கொடுக்கும் எனவே ஒரு ஸ்டெப் 0 5 கொடுக்க வேண்டும் 200 ஆல் வகுக்கப்படுகிறது எனவே 1 மில்லிமீட்டர் 400 க்கு சமமான பேஸிக் லென்த் யூனிட்க்கு சமமான தொடர்ச்சியான அளவீடுகளுக்கு இடையிலான தூரம் 0 5 200 க்கு சமமான 2 5 மைக்ரான் ஆகும் எனவே இது கேள்வி எண் 2 க்கு பதில் 4 மில்லிமீட்டரில் உள்ள அளவீடுகளின் எண்ணிக்கை அதை பேஸிக் லென்த் யூனிட் எண்ணிக்கையால் வகுத்தால் 4ஐ பேஸிக் லென்த் யூனிட் மூலம் வகுத்தால் 1600 அளவீடுகள் 4 மில்லிமீட்டர் தூரத்தில் எடுக்கப்படும் மேலும் வேலோஸிட்டி மீண்டும் ஒருமுறை பேஸிக் லென்த் யூனிட் இன்டு பல்ஸஸ் பெர் செகண்ட் அதாவது 0 0025 x 20 க்கு சமம் அதாவது வினாடிக்கு 0 05 மில்லிமீட்டர்கள் நிமிடத்திற்கு 3 மில்லிமீட்டர்கள் சரி நன்றி இது ஒருவேளை நாம் நிர்வகிக்கக்கூடிய கடைசி கேள்வி இது என்ன சொல்கிறது என்பதை விரைவாகப் பார்ப்போம் ஒரு நிறுவனம் CNC பாயிண்ட் டு பாயிண்ட் கண்ட்ரோல் டேபிள்க்கு டெண்டர் அழைப்பு மேற்கோள்களை வெளியிடுகிறது இது ஒரு ஆக்ஸிஸ் ஐ மட்டுமே நகர்த்துகிறது எனவே இது சில நேரங்களில் சிங்கிள் ஸ்டேஜ் என்று அழைக்கப்படுகிறது நன்று பேஸிக் லென்த் யூனிட் 5 மைக்ரான் மற்றும் ஆக்ஸிஸ் வேலோஸிட்டி நிமிடத்திற்கு 100 மில்லிமீட்டராக இருக்க வேண்டும் வெவ்வேறு உபகரணங்களை அசெம்பிள் செய்து இயந்திரங்களை உருவாக்கி விற்கும் மற்றொரு நிறுவனத்தை நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகிறீர்கள் இந்த உபகரணங்கள் எங்கே கிடைக்கும் நீங்கள் டேபிள் 1 ஐப் பார்க்க முடியும் மேலும் இது உங்களிடம் இருக்கும் உபகரணங்களைக் காண்பிக்கும் நீங்கள் 1 பல்ஸ் ஜெனரேட்டர் 1 ஸ்டெப்பர் மோட்டார் 1 கியர்பாக்ஸ் மற்றும் 1 டேபிள் ஆகியவற்றைப் பயன்படுத்தி மேற்கண்ட தேவைகளைப் பூர்த்தி செய்யும் ஒரு மெஷின் ஐ கட்டமைக்க முடியுமா என்பதை சரிபார்க்கவும் இப்போது முதலாவதாக CNC பாயின்ட் டு பாயின்ட் கண்ட்ரோல் டேபிள் இல் நீங்கள் 1000 ரூபாய் மட்டுமே லாபம் ஈட்ட வேண்டும் என்று நீங்கள் கருதும் உங்கள் மேற்கோள் விலை குறைவாக இருக்க வாய்ப்பு உள்ளதா என்பதைக் கண்டுபிடிப்போம் எனவே இங்கே சரியாக என்ன தேவைப்படுகிறது எங்களிடம் உள்ள இந்த உபகரணங்களின் சரக்குகளில் இருந்து மட்டுப்படுத்தப்பட்ட சில உபகரணங்கள் அதாவது 1 பல்ஸ் ஜெனரேட்டர் 1 ஸ்டெப்பர் மோட்டார் 1 கியர்பாக்ஸ் மற்றும் 1 டேபிள் ஆகியவற்றிற்குள் இறுதியாக இந்த CNC இயந்திரத்தை உருவாக்குவதற்குத் தேர்ந்தெடுக்க வேண்டும் ஒரு பேஸிக் லென்த் யூனிட் 5 மைக்ரான் மற்றும் ஒரு நிமிடத்திற்கு 100 மில்லிமீட்டர் ஆக்ஸிஸ் வேலோஸிட்டி அதன் பிறகு விலையைக் கூட்டி 1000 ரூபாய் லாபம் சேர்த்தால் பர்ச்சேஸ் ஆர்டர் வருமா இல்லையா என்று கண்டுபிடிக்க வேண்டும் எனவே நம்மிடம் என்ன இருக்கிறது என்பதை முதலில் பார்ப்போம் நம்மிடம் இரண்டு பல்ஸ் ஜெனரேட்டர்கள் உள்ளன அவற்றின் பிரிக்குயின்சிகள் 22000 மற்றும் 20000 என்று கொடுக்கப்பட்டுள்ளது அவற்றில் ஏதேனும் ஒன்றை நாம் பயன்படுத்தலாமா சரி டெண்டரில் குறிப்பிடப்பட்டுள்ள விவரக்குறிப்புகளை நாம் அடைய முடியும் எனில் அவற்றில் ஏதேனும் ஒன்றைப் பயன்படுத்தலாம் ஸ்டெப்பர் மோட்டார் ஒன்று மட்டுமே இருப்பதால் நமக்கு வேறு வழியில்லை இதற்கு நாம் செல்ல வேண்டும் கியர்பாக்ஸ் 2 கியர்பாக்ஸ்கள் உள்ளன ஒன்று ¼ விகிதம் மற்றும் மற்றொன்று 13 விகிதத்தைக் கொண்டுள்ளது லீட் ஸ்க்ரூ நட் ஜோடியுடன் கூடிய டேபிள் இதில் 4 மில்லிமீட்டர் பிட்ச் உள்ளது மற்றும் பிட்ச் அல்லது லீட் உடன் கூடிய டேபிள் உள்ளது நீங்கள் இங்கு எதை அழைத்தாலும் 3 மில்லிமீட்டர் வித்தியாசம் இல்லை எனவே கியர்பாக்ஸ் நமக்கு விருப்பங்கள் உள்ளன பல்ஸ் ஜெனரேட்டர் நமக்கு விருப்பம் உள்ளது மற்றும் லீட் ஸ்க்ரூ கொண்ட டேபிள் நம்மிடம் உள்ளது மேலும் அவை வெவ்வேறு விலைகளைக் கொண்டுள்ளன எனவே தேவையான பேஸிக் லென்த் யூனிட் மற்றும் ஆக்ஸிஸ் வேலோஸிட்டி ஐ வழங்கும் திறன் கொண்ட மலிவான இயந்திரத்தை எவ்வாறு உருவாக்குவது என்பதைப் பார்ப்போம் எனவே 1 வது நாம் 2 முந்தைய கேள்விகளில் விவாதித்தபடி பேஸிக் லென்த் யூனிட் ஆனது பல்ஸ் ஜெனரேட்டர் பிரிக்குயின்சிணால் பாதிக்கப்படாது எனவே பேஸிக் லென்த் யூனிட் அதைக் கணக்கிடுவோம் பேஸிக் லென்த் யூனிட் என்பது ஒரு பல்ஸ்க்கு டேபிள் மோவ்மென்ட் ஆகும் எனவே ஒரு மோட்டார் ஷாஃப்ட்டின் சுழற்சியின் 1200 ஐ உருவாக்கும் 1 பல்ஸ் × U × p இந்த பல மில்லிமீட்டர் டேபிள் மோவ்மென்ட் எனவே இது ஒரு பல்ஸ்க்கு ஆன டேபிள் மோவ்மென்ட் மற்றும் இது 0 005 மில்லிமீட்டருக்கு சமமாக இருக்க வேண்டும் U என்பது லீட் ஸ்க்ரூ சுழற்சியின் கியர் விகிதமாகும் எனவே நாம் எளிமைப்படுத்தினால் எல்லா டெர்ம்ஸ் ஐயும் சரியாகச் சேகரித்தால் நம்மிடம் p × U 200 உள்ளது எனவே இங்கு p × U 200 5 மைக்ரான்கள் இருக்க வேண்டும் என்று எழுதியுள்ளோம் இது நமக்கு p × U 1 ஐக் கொடுக்கிறது மறுபுறம் ஆக்ஸிஸ் வேலோஸிட்டி ஆனது பல்ஸ் ஜெனரேட்டரின் பிரிக்குயின்சி 200 ஆக இருக்கும் இது ஸ்டெப்பர் மோட்டார் × கியர் விகிதத்தின் சுழற்சிகளின் எண்ணிக்கையை நமக்கு வழங்குகிறது இது லீட் ஸ்க்ரூ × p சுழற்சியின் எண்ணிக்கையை அதிகரிக்கிறது இது ஒரு நிமிடத்திற்கான டேபிள் இன் டோட்டல் மோவ்மென்ட் ஐக் கொடுக்கிறது எனவே இது f 200 × U × p நிமிடத்திற்கு மில்லிமீட்டரில் ஆக்ஸிஸ் வேலோஸிட்டி மற்றும் அது 100 க்கு சமமாக இருக்க வேண்டும் இந்த விஷயத்தை நாம் 100 க்கு சமன் செய்கிறோம் எனவே நாம் அடிப்படையில் இரண்டு சமன்பாடுகளைப் பெறுகிறோம் ஒன்று p × U 1 மற்றும் இங்கிருந்து நாம் p × U 1 I இரண்டாவது சமன்பாடு ஐ வைக்கலாம் இதனால் f என்பது 100 × 200 க்கு சமமாக இருக்கும் அதாவது நிமிடத்திற்கு 20000 பல்ஸ்கள் இப்போது நம்மிடம் நிமிடத்திற்கு 20000 பல்ஸ் வகை ஜெனரேட்டர் இருக்கிறதா ஆம் இது ஒன்று உருப்படி எண் இரண்டு ஒரு நிமிடத்திற்கு 20000 என்பது நமது தேவைகளைப் பூர்த்தி செய்யும் ஒரு பல்ஸ் ஜெனரேட்டராகும் மேலும் இதன் அடிப்படையில் முதல் பல்ஸ் ஜெனரேட்டர் நிமிடத்திற்கு 22000 பல்ஸ்களை பூர்த்தி செய்யாது எனவே இது நமது தேவைகளைப் பூர்த்தி செய்யாது நாம் அதை எடுக்க முடியாது எனவே இது நமக்குத் தேவைப்படும் ஒரு பல்ஸ் ஜெனரேட்டராகும் இதன் பொருள் ரூ 10000 செலவாகும் இதன் விலை ரூ 10000 எனவே 10000 ரூபாய் 1 வது பல்ஸ் ஜெனரேட்டருக்கான செலவாகும் மற்றவற்றைப் பார்ப்போம் நமக்கு என்ன விருப்பங்கள் உள்ளன இப்போது p × U 1 என்றால் அது 1 க்கு சமமாக இருந்தால் அத்தகைய கலவையை நமக்கு வழங்கும் விருப்பங்கள் உள்ளனவா என்று பார்ப்போம் p × U 1 ஆம் கியர்பாக்ஸ் உருப்படி எண் 4 ஐ உருப்படி எண் 6 உடன் சேர்த்து தேர்வு செய்தால் 1 க்கு சமமாக ¼ ஐ 4 ஆல் பெருக்கினோம் எனவே இந்த கலவையை நாம் நன்றாக தேர்வு செய்யலாம் ஆனால் கியர்பாக்ஸ் உருப்படி எண் 5 13 ஐயும் தேர்வு செய்யலாம் மற்றும் இந்த ஒரு பிட்ச் 3 ஆனது உருப்படி எண் 7 13 மற்றும் 3 அல்லது ¼ மற்றும் 4 க்கு சமம் நீங்கள் எதைத் தேர்ந்தெடுப்பீர்கள் இரண்டும் போதுமானதாக இருக்கும் அதாவது இரண்டும் உங்கள் தேவைகளைப் பூர்த்தி செய்யும் ஆனால் அவை வெவ்வேறு செலவுகளைக் கொண்டிருக்கின்றன எனவே வெளிப்படையாக மலிவானவற்றுக்கு செல்லலாம் இங்கே கியர்பாக்ஸ் 3000 ரூபாய் லீட் ஸ்க்ரூ நட்டு ஏற்பாட்டிற்கு 3000 ரூபாய் மொத்தமாக 6000 ரூபாய் கொடுக்கிறது நாம் ஒரு பல்ஸ் ஜெனரேட்டருக்குச் செய்த செலவு 10000 மொத்தமாக 16000 மற்றும் ஸ்டெப்பர் மோட்டாருக்கு எப்படியும் எடுக்க வேண்டும் எனவே மேலும் 7000 ரூபாய் அதிகம் எனவே 160000 7000 என்பது 23000 ஆகும் அதனுடன் 1000 ரூபாய் லாபத்தைக் கூட்டுங்கள் அது 24000 என்று நாம் பார்க்கலாம் ஆம் வாங்கும் ஆர்டரை நீங்கள் வெல்வீர்கள் ஏனெனில் உங்கள் விலை 24000 ஆகப் போகிறது மற்றும் இந்த 4 நிறுவனங்களால் முன்வைக்கப்பட்ட ஏலத்தைக் காட்டிலும் குறைவாக இருக்கும் வாழ்த்துகள் இந்த குறிப்பிட்ட உபகரணத்திற்கான கொள்முதல் ஆர்டரை நீங்கள் வென்றுள்ளீர்கள் கடைசியாக ஒரு சிறிய ப்ரோப்லேம் ஐ முடிக்க சில நிமிடங்கள் மட்டுமே உள்ளன கன்டினியஸ் கண்ட்ரோல் உடன் ஒரு CNC இயந்திரத்தில் பின்வரும் கட்டளைகள் செயல்படுத்தப்படும் G90 G00 X100 Y200 Z20 மற்றும் அதற்குப் பிறகு இது அதிகபட்ச வேகத்தில் நிகழும் ரேபிட் டிராவர்ஸ் கட்டளையாகும் இதற்குப் பிறகு டூல் 100 200 20 இல் வசிக்கப் போகிறது அதன் பிறகு நம்மிடம் ஒரு G01 உள்ளது அதாவது லீனியர் மோவ்மென்ட் இங்கு X என்பது 130 Y என்பது 240 மற்றும் F என்பது 200 ஆகும் அதாவது நிகர X மோவ்மென்ட் 30 மில்லிமீட்டர்கள் அதிகரிக்கும் மற்றும் Y ஆக்ஸிஸ் வழியே 40 மில்லிமீட்டர்கள் உள்ளது எனவே 30 மற்றும் 40 X திசையில் கட்டரின் பீட் லைன் நம்பர் N02 இல் என்ன எனவே விரைவான கணக்கீடு செய்வோம் Y என்பது 40 X என்பது 30 எனவே இது 50 ஆக இருக்க வேண்டும் இது டிஸ்பிளேஸ்மென்ட் ட்ரையாங்கில் மற்றும் அதன் மேல் நாம் வேலோஸிட்டி ட்ரையாங்கில் ஐ வைக்கிறோம் வேலோஸிட்டி ட்ரையாங்கில் என்றால் என்ன வேலோஸிட்டி ட்ரையாங்கில் இது 200 என்று கூறுகிறது எனவே விகிதாச்சாரத்தில் நாம் வைக்கலாம் எனவே இது X ஆக்ஸிஸ் உள்ள பீட் ஆகும் இது எவ்வளவு இருக்க வேண்டும் அது ஹைபோடென்யூஸ் 50 ஆக இருந்தால் அது 30 ஆக உள்ளது எனவே 4 ஆல் பெருக்கப்படுகிறது எனவே உங்களிடம் 120 உள்ளது இங்கே உங்களிடம் 160 உள்ளது எனவே பதில் இந்த குறிப்பிட்ட கட்டளைத் தொகுதிக்கு X ஆக்ஸிஸ் பீட் ஆனது நிமிடத்திற்கு 120 மில்லிமீட்டர்கள் இருக்க வேண்டும் நிமிடத்திற்கு 120 மில்லிமீட்டர்கள் கடைசியாக இன்க்ரிமெண்டல் பார்மட் ப்ரோகிராம் லைன் G91 உடன் தொடர்புடைய X ஆக்ஸிஸ் உள்ள பீட் அதாவது இன்க்ரிமெண்டல் G01 X40 Y30 F100 முற்றிலும் அதே ப்ரோப்லேம் இன்க்ரிமெண்டல் மட்டுமே என்றால் இவை உண்மையான மோவ்மென்ட்ஸ் 40 மற்றும் 30 உடன் இன்க்ரிமெண்டல் மோவ்மென்ட்ஸ் எனவே அவை அதே ப்ரோப்லேம் போல் இருக்கும் இதை நீங்களே செய்ய முடியும் என்று நான் நம்புகிறேன் மிக்க நன்றி